ஃபாரடேயின் சட்டம் லென்ஸின் சட்டம் மற்றும் தூண்டப்பட்ட மின்சார புலத்தின் கட்டுப்பாடற்ற தன்மை பற்றிய ஆர்ப்பாட்டங்கள் கடந்த வாரத்தில் ஃபாரடேயின் Faradays சட்டம் மற்றும் அதற்கு தொடர்பான லென்ஸின் Lenz's சட்டம் பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த சட்டங்கள் கூறியது என்னவென்றால் மாறிவரும் பிளக்ஸ் ஒரு ஈ எஃப் க்கு வழிவகுக்கிறது ஈ எஃப் கொடுக்கிறது எஃப் என்பது மாற்றத்தை எதிர்ப்பதாக இருக்கும் நாங்கள் செய்த மூன்றாவது விஷயம் என்னவென்றால் காந்தப்புலத்தை மாற்றுவதன் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சார புலம் அதாவது dB dt 0 க்கு சமமாக இல்லை பழமைவாதமானது அல்ல இன்றைய விரிவுரையில் நான் உங்களுக்கு சில ஆர்ப்பாட்டங்களைக் காண்பிக்கப் போகிறேன் இதன் மூலம் ஃபாரடேயின் Faradays சட்டத்தை நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் தூண்டப்பட்ட ஈ எஃப் ஒரு விளக்கை எவ்வாறு ஒளிர செய்யும் லென்ஸின் Lenz's சட்டத்தின் நிரூபணத்தை நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் மேலும் மாறிவரும் காந்தப்புலத்தால் உற்பத்தி செய்யப்படும் மின்சார புலத்தின் கட்டுப்பாடற்ற தன்மையையும் உங்களுக்குக் காண்பிப்பேன் ஃபாரடேயின் Faradays சட்டத்தை நிரூபிக்க இங்கே நாம் வைத்திருப்பது இந்த பெட்டியின் உள்ளே உள்ளது மின்சாரம் சுமந்து செல்லும் கம்பியின் ஏராளமான திருப்பங்கள் எங்களிடம் உள்ளன அவை இங்கே இணைக்கப்பட்டுள்ளன எங்களிடம் நிறைய இரும்பு நிரப்பப்பட்டுள்ளது அவை காந்தப்புலத்தை இங்கு குவித்து வைக்கும் சைக்கிள் ஸ்போக்குகள் AC விநியோகம் இந்த சுவிட்சை நான் இயக்கும்போது இங்கே வருகிறது AC விநியோகம் இங்கு வரும்போது இது ஒரு காந்தப்புலத்தை உருவாக்குகிறது இது நேரத்தால் மாறுகிறது உற்பத்தி செய்யப்படும் அந்த காந்தப்புலம் அதாவது நேரத்தால் மாறுவது ஒரு மின்சார புலத்தை உருவாக்குகிறது இது காலத்திலும் மாறுகிறது எனவே அந்த மின்சார புலம் நான் இங்கே ஒரு கம்பி வைத்தால் மின்னோட்டத்தை உருவாக்குகிறது அந்த மின்னோட்டத்தின் விளைவை நான் காண வேண்டும் உதாரணமாக இங்கே நீங்கள் இந்த விளக்கைப் பார்க்கிறீர்கள் இது நிறைய கம்பிகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே ஒரு மின்சார புலம் உற்பத்தி செய்யப்பட்டால் அல்லது காந்தப்புலத்தை மாற்றுவதால் ஈ எஃப் உற்பத்தி செய்யப்பட்டால் அது இங்கே ஒரு மின்னோட்டத்தை உருவாக்க வேண்டும் நான் AC இயக்கும்போது இந்த விளக்கை ஒளிரச் செய்ய வேண்டும் எனவே அதைப் பார்ப்போம் இந்த சுவிட்ச் மூலம் நான் மின்னோட்டத்தை இயக்கியவுடன் நீங்கள் பார்க்கிறீர்கள் நீங்கள் அதைப் பார்க்கிறீர்கள் விளக்கை ஒளிரச் செய்கிறது இதேபோல் நான் இங்கு நிறைய எல் டி இணைத்துள்ளேன் இது ஒரு வண்ணமயமான ஆர்ப்பாட்டத்தை உங்களுக்குக் காண்பிப்பதற்காக மட்டுமே நிறைய கம்பிகள் ஒரே கம்பிகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன நான் அதை இயக்கியவுடன் எல் டி வெவ்வேறு வண்ணங்களுடன் ஒளிரும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே இந்த மையத்தில் மாறிவரும் காந்தப்புலம் அதைச் சுற்றியுள்ள ஒரு ஈ எஃப் க்கு வழிவகுக்கிறது ஏனெனில் மாறிவரும் ஃப்ளக்ஸ் அல்லது ஒரு மின்சார புலம் இந்த அமைப்பில் லென்ஸின் சட்டத்தைக் காட்ட கடைசியாக நான் உங்களுக்கு ஒரு சிறிய சுருளில் காட்டியதை இந்த பெரிய சுருளை உங்களுக்குக் காண்பிப்பேன் நான் அதை இயக்கியவுடன் இந்த வட்டு மேலே நகரும் நீங்கள் அதைப் பார்ப்பீர்கள் லென்ஸின் சட்டத்தை நிரூபிக்க நான் இங்கே வைத்திருப்பது இரண்டு குழாய்கள் அவற்றில் இந்த துளை உள்ளது இந்த குழாய் அலுமினியத்தால் ஆனது மற்றும் இந்த குழாய் தாமிரத்தால் ஆனது இதனால் இந்த குழாய்கள் வெவ்வேறு கடத்துத்திறன் கொண்ட பொருட்களால் ஆனவை லென்ஸின் சட்டம் என்ன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எந்த மாறும் காந்தப்புலமும் மின்னோட்டங்களை உருவாக்குகிறது அது அந்த மாற்றத்தை எதிர்க்கிறது என்று லென்ஸின் சட்டம் கூறுகிறது ஒரு காந்தத்தை உள்ளே வைப்பதன் மூலம் காந்தம் கீழே விழுந்தால் எல்லா இடங்களிலும் காந்தப்புலம் மாறுகிறது அது இந்த குழாயில் ஒரு மின்னோட்டத்தை உருவாக்குகிறது என்பதை நாங்கள் உங்களுக்குக் காண்பிப்போம் மின்னோட்டத்தின் திசை காந்தத்தின் கீழே வருவதை எதிர்க்கும் வகையில் இருக்க வேண்டும் எனவே காந்த பிரேக்கிங் எனப்படுவது காந்தம் நகர்வதை குறைக்கிறது எனவே அது உண்மையில் நடக்குமா என்பதை காட்ட விழைகிறேன் நான் முதலில் உங்களுக்குக் காண்பிக்கிறேன் இந்த சுண்ணாம்பை நான் எடுத்துக்கொள்கிறேன் இது காந்தமற்றது இதன் மூலம் வைத்தால் அது உடனடியாக கீழே வருவதை நீங்கள் காண்பீர்கள் அதைப் பார்க்க சிறந்த வழி நான் எண்ணத் தொடங்குவேன் அது எத்தனை எண்ணிக்கையில் விழுகிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள் 1 2 2 கணக்குகள் அது கீழே வந்தது அதை மீண்டும் பார்க்கவும் 1 2 தாமிரக் குழாயுடன் அதே விஷயம் நான் இங்கே தாமிரக் குழாயை எடுத்துக் கொண்டால் நான் அதை இங்கே வைக்கிறேன் 1 2 1 அது உடனடியாக கீழே வருகிறது இதன் மூலம் நான் ஒரு காந்தத்தை வைத்தால் என்ன ஆகும் என்று பார்ப்போம் இதற்காக நான் சார்ந்து இருப்பதைக் காட்ட இரண்டு வெவ்வேறு காந்தங்களைப் பயன்படுத்துவேன் ஒன்று இங்கே ஒரு சிறிய காந்தம் நீங்கள் இங்கே கவனம் செலுத்தலாம் இது ஒரு சிறிய காந்தம் ஒன்று பெரிய காந்தம் ஒன்று மிகப் பெரிய காந்த திருப்புத்திறன் ஒருவருக்கு ஒன்றுக்கு சிறிய காந்த திருப்புத்திறன் உள்ளது எனவே அவற்றை இங்கே வைப்போம் ஒரு சிறிய காந்த திருப்புத்திறன் கொண்ட இந்த காந்தத்தை எடுத்து இந்த குழாய் வழியாக வைப்போம் தாமிரம் நினைவில் கொள்ளுங்கள் மிக உயர்ந்த கடத்துத்திறன் கொண்ட பொருள் எனவே அதை வைத்து என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் 1 2 3 இதற்கு சிறிது நேரம் பிடித்தது மீண்டும் அதைச் செய்வோம் 1 2 3 பெரிய காந்த திருப்புத்திறன் கொண்ட ஒரு காந்தத்தை எடுத்தால் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் 1 2 3 4 5 நீங்கள் அதிக நேரம் எடுப்பதை பார்க்கிறீர்கள் நான் அதை சிறிய கடத்துத்திறன் அல்லது பெரிய தூரத்தில் வைத்தால் என்ன ஆகும் அதைப் பார்ப்போம் 1 2 3 இது 3 இல் விழுகிறது எனவே கடத்துத்திறன் சிறியது என்றால் வேகமாக செல்கிறது இது ஒரு மரக் குழாயாக இருந்தால் அது உண்மையில் எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது அது ஒரு காந்தமற்ற பொருளாக வரும் நேரத்தில் அது கீழே வரும் எனவே இங்கே நான் உங்களுக்குக் காட்டியிருப்பது என்னவென்றால் அலுமினியத்துடன் இதை மீண்டும் செய்வோம் அதற்கு அதிக நேரம் எடுக்கும் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே நான் உங்களுக்குக் காட்டியிருப்பது என்னவென்றால் காந்தம் குழாயில் வைக்கப்படுவதால் ஒரு கடத்தும் குழாய் அது கீழே வருவதை எதிர்க்கும் மின்னோட்டத்தை உருவாக்கத் தொடங்குகிறது இந்த மூன்றாவது ஆர்ப்பாட்டத்தில் காந்தப்புலத்தை மாற்றுவதன் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சார புலம் கட்டுப்பாடற்றது என்பதை நான் உங்களுக்குக் காட்டப் போகிறேன் கட்டுப்பாடற்றது என்பதன் பொருளைப் புரிந்துகொள்வோம் கட்டுப்பாடற்ற புலத்தால் நாம் சொல்வது என்னவென்றால் கொடுக்கப்பட்ட இரண்டு புள்ளிகளுக்கு இடையிலான மின்னழுத்தம் சரியாக வரையறுக்கப்படவில்லை அது பாதையைப் பொறுத்தது எனவே நான் இங்கே வைத்திருப்பது மீண்டும் மாறிவரும் காந்தப்புலத்தை உருவாக்கும் அதே சுருள் தான் ஏனென்றால் இது இங்கே AC உடன் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் இது இந்த மின்சார புலத்தை உருவாக்குகிறது இது சுற்றி வருகிறது நான் இங்கே ஒரு சுருள் வைத்திருக்கிறேன் இது ஒரு வழக்கமான கடத்துதிறன் கொண்ட கம்பி ஆகும் இந்த கம்பியில் ஒரு மின்னோட்டம் உற்பத்தி செய்யப்படுவதற்காக இதை இங்கே வைக்கிறேன் இந்த இரண்டு புள்ளிகளுக்கும் இடையில் மின்னழுத்த வேறுபாட்டை நான் எடுக்கும்போது நான் அவற்றை எவ்வாறு இணைக்கிறேன் என்பதைப் பொறுத்து மின்னழுத்தம் வேறுபட்டதாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் மின்னழுத்தத்தை அளவிட இந்த மல்டிமீட்டரை இங்கே பயன்படுத்துகிறோம் இது AC மூலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதால் அதை AC இல் வைக்கவும் எனவே இங்கே ஒரு மாற்று மின்னோட்டம் உள்ளது இது ஒரு மாற்று ஈ இப்போது பாருங்கள் நான் இந்த கம்பியை இந்த எதிர்ப்பின் முடிவில் நேரடியாக இணைத்தால் நான் AC யை இயக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு காணல் காண்பேன் நீங்கள் அதைப் பார்ப்பீர்கள் எனவே அளவு காணல் என்ன என்பதை காண இதை இயக்குவோம் நீங்கள் அதைப் பார்ப்பீர்கள் அளவு காணல் சுமார் 0 226 ஆகும் இது இந்த பாதையில் உள்ளது இப்போது அதே இரண்டு புள்ளிகளுடன் பாதையை மாற்றுவோம் நான் இதை கழற்றி பின்னால் இருந்து எடுத்தால் அளவு காணல் என்னவாக இருக்கும் என்று பார்க்கலாம் அதே இரண்டு புள்ளிகளையும் நான் இப்போது பின்னால் இருந்து எடுத்துக்கொள்கிறேன் அளவு காணல் என்றால் என்ன என்று பார்ப்போம் நான் அதை இயக்கினால் அதே இரண்டு புள்ளிகளுக்கு அளவு காணல் மிகவும் சிறியதாக இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் அதை உங்களுக்குக் காண்பிப்பதற்காக நாங்கள் உண்மையில் ஏமாற்றவில்லை நான் சில மந்திரம் அல்லது சில மோசடிகளைச் செய்கிறேன் என்று உங்களில் சிலருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் அதை மீண்டும் அதே பக்கத்திலிருந்து செய்வோம் நான் அதை அதே பக்கத்திலிருந்து செய்தால் அதை நீங்கள் மீண்டும் பார்ப்பீர்கள் அளவு காணல் மீண்டும் 0 225 ஆக உள்ளது நான் அதை இங்கே இணைக்கிறேன் மீண்டும் அதை இயக்கலாம் நீங்கள் மீண்டும் 0 23 வோல்ட் வரை பார்க்கிறீர்கள் எனவே இந்த இரண்டு புள்ளிகளையும் இணைப்பதன் மூலம் நான் எந்த பாதையை உருவாக்குகிறேன் என்பதைப் பொறுத்து மின்னழுத்தம் வேறுபட்டது இது கட்டுப்பாடற்ற புலத்தின் வரையறை ஆகவே இங்கே நாம் காட்டியதை விட இந்த மாறிவரும் காந்தப்புலம் ஒரு கட்டுப்பாடற்ற மின்சார புலத்தை உருவாக்குகிறது எனவே இந்த ஆர்ப்பாட்டங்களில் நாங்கள் என்ன செய்தோம் என்பதைப் புரிந்துகொள்வோம் முதல் ஆர்ப்பாட்டத்தில் இந்த நீண்ட குழாய் என்னிடம் இருந்தது இது உலோக காந்த சைக்கிள் ஸ்போக்களால் நிரப்பப்பட்டது அதைச் சுற்றி இந்த கம்பிகள் AC கொண்டுள்ளது இது மெயின்களுடன் இணைக்கப்பட்டது நாம் மின்னோட்டத்தை இயக்கியவுடன் ஒரு காந்தப்புலம் உருவாக்கப்பட்டது இது தயாரிக்கப்பட்டது இது நேரத்தை சார்ந்தது இது மின்னோட்டத்திற்கு விகிதாசாரமானது இது நேரத்தை சார்ந்தது எனவே dB dt 0 க்கு சமமாக இருக்காது மற்றும் dB dt B இந்த திசையில் இருப்பதால் dB dt இந்த திசையிலும் உள்ளது எனவே இது ஒரு மின்சார புலத்தை உருவாக்குகிறது இது சுற்றி வருகிறது உற்பத்தி செய்யப்படும் மின்சார புலம் E என்பது சை டைரக்சன் கொச்சின் of ஒமேகா t க்கு சமம் அதைத்தான் நீங்கள் கவனிக்கிறீர்கள் அது ஆர்ப்பாட்டம் 1 விளக்கை ஒளிரச் செய்வதால் இந்த மின்சார புலத்தை நீங்கள் கவனிக்கிறீர்கள் B∝Isinωt B∂t≠0 ϵcosωt ஆர்ப்பாட்டம் எண் 2 எங்களிடம் ஒரு குழாய் இருந்தது இது திடமானது அதற்குள் ஒரு காந்தத்தை வைக்கிறோம் இந்த காந்தத்தில் காந்தப்புல கோடுகள் இவ்வாறு செல்கின்றன இங்கே ஒவ்வொரு கட்டத்திலும் காந்தம் கீழே வருவதால் அல்லது நான் இங்கே ஒரு பகுதியை எடுத்துக் கொண்டால் காந்தப் பிளக்ஸ் மாறுகிறது காந்தப் பிளக்ஸ் மாறும்போது அது ஒரு மின்சார புலத்தை உருவாக்குகிறது அதை நீல நிறத்தில் செய்வோம் இது ஒரு மின்சார புலத்தை சுற்றி செல்கிறது மற்றும் அது ஷெல்லில் ஒரு மின்னோட்டத்தை உருவாக்குகிறது அந்த மின்னோட்டம் காந்தத்தின் இயக்கத்தை எதிர்க்கும் இப்போது அதிக கடத்துத்திறன் இருந்தால் காந்த திருப்புத்திறன் அதிகமாக இருக்கும் ஷெல்லின் ஆரம் மற்றும் தடிமன் அதிகமாக இருக்கும் போது அதைப் பொறுத்து மின்னோட்டம் அல்லது காந்தத்தின் வேகம் குறையும் அங்கு இருக்கும் இன்னும் ஒரு பரிமானம் மு 0 அதுவே இடத்தின் ஊடுருவல் இவை அனைத்தையும் ஒரு பரிமாண பகுப்பாய்வு மூலம் இணைத்து கீழே இறங்குவதற்கு எடுக்கும் ஒரு சூத்திரத்தை என்னால் உருவாக்க முடியும் நான் அதை ஒரு வேலையாக வழங்குவேன் காந்தத்தை மெதுவாக்கும் இந்த நுட்பம் அதிர்ச்சி உறிஞ்சிகளை உருவாக்குவதிலும் பயன்படுத்தப்படுகிறது இதன் மூலம் நீங்கள் ஒரு ஃபெரோஃப்ளூயிட் போடுகிறீர்கள் இது ஒரு குழாயில் ஃபெரோ காந்தத் துகள்களைக் கொண்டு செல்கிறது இதில் நீங்கள் தடியை வைத்தீர்கள் அதற்கு மேல் எந்த மேடை அல்லது கார் உள்ளது அது மேலும் கீழும் நகர்ந்தால் நீங்கள் மெதுவாக செல்ல விரும்புகிறீர்கள் இதன் மூலம் நீங்கள் மின்சாரம் ஓட்டத்தை அனுமதிக்கிறீர்கள் மின்னோட்டம் பாய்ந்தவுடன் ஒரு காந்தப்புலம் நிறுவப்பட்டுள்ளது இந்த சிவப்பு பொருள் கீழே அல்லது மேலே சென்றால் அது ஒரு மின்சார புலத்தை உருவாக்குகிறது எனவே இந்த சிவப்பு கம்பி மேலும் கீழும் நகரத் தொடங்கும் போது இந்த காந்தப்புலம் காரணமாக ஒரு மின்சார புலத்தை உருவாக்குகிறது மேலும் இது இந்த ஃபெரோஃப்ளூயிட்டில் ஒரு மின்னோட்டத்தை உருவாக்குகிறது இது மாற்றத்தை எதிர்க்கிறது எனவே இயக்கம் குறைகிறது அல்லது ஒடுக்கப்பட்டது மூன்றாவது உற்பத்தி செய்யப்படும் மின்சார புலத்தின் கட்டுப்பாடற்ற தன்மையை நான் உங்களுக்குக் காட்டினேன் இதை நான் மாதிரியாகக் கொள்ள முடியும் இந்த புலத்தில் நான் வளையத்தை சுற்றி வந்தேன் இந்த பக்கத்தில் சில எதிர்ப்பும் மறுபுறத்தில் வேறு சில எதிர்ப்பும் இருந்தது இந்த சிவப்பு பக்கத்திலிருந்து கம்பிகளை எடுத்தபோது இதை வோல்ட்மீட்டருடன் இணைத்தேன் எனக்கு ஒரு அளவு காணல் கிடைத்தது மறுபுறம் நான் மறுபுறம் கம்பிகளை இணைக்கும்போது எனக்கு வேறு அளவு காணல் கிடைத்தது இதை ஒருவர் ஆராய்ந்து இந்த அளவீடுகள் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை சரிபார்க்கலாம் ஆர்ப்பாட்டத்தில் அவை வேறுபட்டவை என்பதை நாம் உண்மையில் பார்த்தோம் எனவே புலத்தின் தன்மை கட்டுப்பாடற்றது மின்சார புலம் கோடுகள் தங்களை மூடுவதால் தான் எனவே இரண்டு புள்ளிகளுக்கு இடையிலான திறனை என்னால் உண்மையில் வரையறுக்க முடியாது நான் இரண்டு முறை சென்றால் மின்னழுத்தம் பெரிதாக இருக்கும் வோல்ட்மீட்டர் இரண்டு வெவ்வேறு பக்கங்களில் இருக்கும்போது மின்னழுத்த வேறுபாட்டைக் கணக்கிட ஒரு சிக்கலை வேலையாக மீண்டும் தருகிறேன்